வணக்கம் ஆகவே முந்தைய வகுப்பில் ஸ்டேட் வரை படத்தை பற்றி நாம் விவாதித்துக் கொண்டிருந்தோம் இன்று ஸ்டேட் ட்ரான்சிஷன் அணியைப் பற்றி நாம் விவாதிப்போம் எனவே இன்றைய அமர்வின் விவாதத்தைத் தொடங்குவோம் எனவே ஸ்டேட் ட்ரான்சிஷன் அணிக்குச் செல்வதற்கு முன் ஸ்டேட் வரைபடத்திலிருந்து ஸ்டேட் மற்றும் வெளியீட்டு ஈக்குவேஷன்களை எவ்வாறு உருவாக்குவீர்கள் என்பதை முதலில் புரிந்துகொள்வோம் இப்போது ஸ்டேட் ஈக்குவேஷன் மற்றும் வெளியீட்டு ஈக்குவேஷன்களை நேரடியாகப் பெற முடியும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கலாம் எனவே ஸ்டேட் வரைபடம் ஸ்டேட் ஈக்குவேஷன் மற்றும் வெளியீட்டு ஈக்குவேஷன் ஆகியவற்றின் உதவியுடன் முந்தைய விரிவுரைகளில் நாம் விவாதித்தோம் என்பது நமக்குத் தெரியும் எனவே சிக்னல் ஓட்ட வரைபட ஆதாய சூத்திரத்தைப் பயன்படுத்துவதற்கும் ஸ்டேட் மற்றும் வெளியீட்டு ஈக்குவேஷன்களைக் கண்டுபிடிப்பதற்கும் ஸ்டேட் வரைபடத்தின் உதவியுடன் ஸ்டேட் ஈக்குவேஷன் அல்லது வெளியீட்டு ஈக்குவேஷன்களை எவ்வாறு பெற முடியும் என்பதை இன்று பார்ப்போம் எனவே ஸ்டேட் ஈக்குவேஷன் என்றால் என்ன முந்தைய விரிவுரைகளில் நாம் விவாதித்ததை நினைவு கூர்வோம் எனவே ஸ்டேட் ஈக்குவேஷன் ஆகும் பின்னர் வெளியீட்டு ஈக்குவேஷன் வெளியீட்டு ஈக்குவேஷனை என எழுதலாம் இப்போது x என்பது ஸ்டேட் வேரியபிள் r என்பது உள்ளீடு y என்பது வெளியீடு மற்றும் a b c மற்றும் d ஆகியவை மாறாத கோஎபிசியன்ட்ங்களாகும் எனவே இந்த வழியில் நீங்கள் ஸ்டேட் மற்றும் வெளியீட்டு ஈக்குவேஷனை வரையறுக்கலாம் இப்போது ஸ்டேட் வரைபடத்திலிருந்து ஸ்டேட் மற்றும் வெளியீட்டு ஈக்குவேஷன்களைப் பெறுவதற்கான செயல்முறையைக் கண்டறிய முயற்சிப்போம் எனவே ஸ்டேட் வரைபடத்தில் ஆதாயங்களுக்கு மேலதிகமாக ஆரம்ப ஸ்டேட்கள் மற்றும் ஒருங்கிணைப்புக் கிளைகள் இருப்பதைக் கண்டீர்கள் அவற்றை ஒரு முனையிலிருந்து மற்ற முனைக்கு இணைக்கிறோம் எனவே ஸ்டேட் வரைபடத்திலிருந்து ஸ்டேட் மற்றும் வெளியீட்டு ஈக்குவேஷனையும் நாம் வருவிக்கும் போது நாம் முதலில் ஆரம்ப ஸ்டேட்களை நீக்குகிறோம் அதாவது நேரம் t என்பது 0 க்கு சமம் அல்லது வேறு எந்த நேரம் ஆக இருக்கலாம் எனக் கூறுகிறோம் ஆரம்ப ஸ்டேட்கள் எவை ஆரம்பத்தில் இருந்த ஸ்டேட்களை ஸ்டேட் வரைபடத்திலிருந்து நாம் அகற்றுவோம் ஸ்டேட் வரைபடத்திலிருந்து ஆக ஆதாயம் கொண்ட ஒருங்கிணைப்புக் கிளைகளையும் அகற்றுவோம் நாம் ஏன் அதை அகற்றுகிறோம் ஏனெனில் ஸ்டேட் மற்றும் வெளியீட்டு ஈக்குவேஷன்களில் லாப்லேஸ் ஆபரேட்டர்கள் அதாவது s அல்லது ஆரம்ப ஸ்டேட்கள் இல்லை எனவே அதனால்தான் இந்த இரண்டு கூறுகளையும் நமது ஸ்டேட் வரைபடத்திலிருந்து அகற்றுகிறோம் இப்போது ஸ்டேட் ஈக்குவேஷன்ட்ற்கு ஸ்டேட் வெறியபிள்களின் டெரிவேட்டிவ்களை வெளியீட்டு முனைகளாகக் குறிக்கும் முனைகளைக் காண்கிறோம் எனவே இது ஸ்டேட் ஈக்குவேஷன்ட்ன் இடது பக்கமாக மாறும் அதன் பின்னர் வெளியீட்டு ஈக்குவேஷன்ட்டில் வெளியீடு y ம் அடையாளம் காணப்படும் இது y ஐ இயற்கையாகவே ஸ்டேட் வரைபடத்தில் ஒரு வெளியீட்டு முனை வெறியபிளாக குறிப்போம் இப்போது அடுத்து ஸ்டேட் வெறியபிள்களையும் உள்ளீட்டு வெறியபிள்கள் என்ற உள்ளீடு களையும் ஸ்டேட் வரைபடத்தில் அடையாளம் காண்போம் மேலும் இந்த வெறியபிள்கள் ஸ்டேட் மற்றும் வெளியீட்டு ஈக்குவேஷன்டுகளின் வலது புறத்தில் காணப்படுகின்றன பின்னர் நாம் இறுதியாக சிக்னல் ஓட்ட வரைபட ஆதாய சூத்திரத்தை ஸ்டேட் வரைபடத்தில் பயன்படுத்துகிறோம் ஸ்டேட் வரைபடத்தின் உதவியுடன் ஸ்டேட் மற்றும் வெளியீட்டு ஈக்குவேஷனை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதைப் புரிந்துகொள்வதற்கு ஓர் உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் இது ஆரம்ப ஸ்டேட்களையும் 1s என்ற ஒருங்கிணைப்பு பிரிவையும் அகற்றிய ஸ்டேட் வரைபடம் இது என்று காண்கிறோம் எனவே நமக்கு ஆதாயங்களும் ஸ்டேட்களும் மட்டுமே உள்ளன எனவே நீங்கள் இங்கே பார்த்தால் r என்பது ஸ்டேட்க்கு செல்லும் உள்ளீடு இது ஸ்டேட் வரைபடத்தில் கொடுக்கப்பட்ட இதுவாகும் ஆனது y உடன் இணைக்கப்பட்டுள்ளது ஆகவே இங்கிருந்து என்று நேரடியாக சொல்லலாம் எனவே இது உங்களுக்கு வெளியீட்டு ஈக்குவேஷனை கொடுக்கும் இப்போது ஸ்டேட் ஈக்குவேஷனைக் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் எனவே இந்த முனையை நீங்கள் பார்க்கும்போது

நாம் என்ற ஒரு ஈக்குவேஷனை பெறுகிறோம் அடுத்த முனையாக நம்மிடம் உள்ளது எனவே இப்படித்தான் ஸ்டேட் வரைபடத்திலிருந்து ஸ்டேட் ஈக்குவேஷனை நீங்கள் பெறுகிறீர்கள் நாம் ஏற்கனவே பார்த்த வெளியீட்டு ஈக்குவேஷன் ஆகும் எனவே நீங்கள் ஸ்டேட்யையும் வெளியீட்டு ஈக்குவேஷன்களையும் தொகுப்பது இப்படித்தான் 1 இப்போது ஸ்டேட் ட்ரான்சிஷன் அணி பற்றி பேசலாம் ஸ்டேட் ட்ரான்சிஷன் அணி என்றால் என்ன எனவே முந்தைய ஸ்லைடில் ஒரு நேரியல் நேர மாற்ற அமைப்பின் ஸ்டேட் ஈக்குவேஷன்கள் இந்த வடிவத்தில் வெளிப்படுத்தப்படுவதைக் கண்டோம் எனவே இப்போது அடுத்த படி என்பது இந்த ஈக்குவேஷன்ட்ன் தீர்வைக் கண்டுபிடிப்பதாகும் ஆரம்ப ஸ்டேட் வெக்டார் t≥0 க்கான உள்ளீட்டு வெக்டார் உள்ளது என்று வைத்துக் கொள்வோம் இப்போது இந்த ஈக்குவேஷனை நீங்கள் கண்டால் மேற்கண்ட ஈக்குவேஷன்ட்ன் வலது புறம் ஸ்டேட் ஈக்குவேஷன்ட்ன் ஒரேவிதமான பகுதி என அழைக்கப்படுகிறது மேலும் அடுத்த சொல் u என்ற கட்டாய செயல்பாடு ஆகும் இப்போது அதை இந்த நேரத்திற்கு மட்டும் அந்த என்று நீங்கள் கருதினால் நம்மிடம் ஒரேவிதமான ஈக்குவேஷன் உள்ளது எனவே ஒரேவிதமான ஈக்குவேஷன் ஐத் தவிர வேறில்லை இப்போது ஒரு என்ற ஓர் அணி இருப்பதாக வைத்துக்கொள்வோம் அது ஒரு ஸ்டேட் ட்ரான்சிஷன் அணியைக் குறிக்கிறது எனவே அந்த ஸ்டேட்டில் அது ஸ்டேட் ட்ரான்சிஷன் அணி என்றால் அது பின்வரும் ஈக்குவேஷனை பூர்த்தி செய்ய வேண்டும் இப்போது x என்பதை t 0 இல் தொடக்க ஸ்டேட் என குறித்தால் என்பதும் அணி ஈக்குவேஷனால் வரையறுக்கப்படுகிறது மேலும் நீங்கள் என்று எழுதலாம் எனவே ஸ்டேட் ட்ரான்சிஷன் அணி என்பது t 0 நேரத்தில் எந்த ஒரு ஸ்டேட்யையும் எந்த நேரத்திற்கும் தொடர்புபடுத்தும் அணியைத் தவிர வேறில்லை எனவே உங்களுக்கு கிடைத்த இந்த ஈக்குவேஷன் ஒரே விதமான ஸ்டேட் ஈக்குவேஷன்ட்ன் தீர்வாகும் இப்போது நாம் A B மற்றும் x போன்றவற்றைக் கொண்டிருக்கும் மற்ற அளவுருக்களின் அடிப்படையில் இன் மதிப்பைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே நாம் என்ன செய்வோம் இந்த ஈக்குவேஷன்ட்ன் இருபுறமும் லாப்லேஸ் உருமாற்றத்தை எடுத்துக்கொள்வதன் மூலம் இன் மதிப்பை கண்டுபிடிக்க முடியும் அது நமக்கு கிடைத்த ஒரேவிதமான ஈக்குவேஷன் ஆகும் எனவே நீங்கள் இருபுறமும் லாப்லேஸ் உருமாற்றத்தை எடுக்கும்போது நீங்கள் என்ன எழுத முடியும் இந்த பக்கத்திற்கு நீங்கள் என்று எழுதலாம் இப்போது நீங்கள் சொற்களை மறுசீரமைத்தால் நீங்கள் என எளிதாக எழுதலாம் எனவே இதுதான் நீங்கள் ன் மதிப்பாக பெறுகிறீர்கள் இப்போது sI A என்ற இந்த அணியின் தலைகீழி எடுப்பதை நாம் எடுத்தால் நீங்கள் காண்பீர்கள் எனவே இங்கே நாம் கருத வேண்டிய முக்கியமான குணம் என்னவென்றால் sI A அணி என்பது நான் சிங்குளர் அதாவது இந்த குறிப்பிட்ட அணியின் டிடர்மினென்ட் 0 க்கு சமமாக இருக்காது இப்போது இருபுறமும் தலைகீழ் லேப்ளேஸ் உருமாற்றத்தை எடுத்துக்கொள்வோம் இப்போது இதை நீங்கள் ஸ்டேட்யை மாற்ற அணியின் அடிப்படையில் காணப்படும் நமது ஆரம்ப ஈக்குவேஷனுடன் ஒப்பிடலாம் இது x என்பது எந்த t நேரத்தின் ஸ்டேட் ஆனது ஸ்டேட் ட்ரான்சிஷன் அணியின் உதவியுடன் ஆரம்ப ஸ்டேட்க்கு தொடர்புடையது எனவே நீங்கள் இரண்டையும் ஒப்பிடும்போது நீங்கள் ஸ்டேட் ட்ரான்சிஷன் அணியின் மதிப்பை எளிதாக என பெறலாம் இப்போது ஸ்டேட் ட்ரான்சிஷன் அணியின் முக்கியத்துவம் என்ன ஸ்டேட் ட்ரான்சிஷன் அணி ஒரே மாதிரியான ஸ்டேட் ஈக்குவேஷனை திருப்திப்படுத்துவதால் இது அமைப்பின் ஃப்ரீ ரெஸ்பான்ஸ் ஐ க் குறிக்கிறது ஃப்ரீ ரெஸ்பான்ஸ் என்பது u 0 என்ற கட்டாய செயல்பாட்டை மட்டுமே வைத்துக்கொண்டு ஆரம்ப நிலைகளால் தூண்டப்பட்ட ரெஸ்பான்ஸ் ஆகும் இப்போது முந்தைய ஸ்லைடில் நாம் பார்த்த முந்தைய ஈக்குவேஷன்ட்ன் பார்வையில் ஸ்டேட் ட்ரான்சிஷன் அணியானது அணி A ஐ மட்டுமே சார்ந்துள்ளது எனவே இதை நீங்கள் பார்த்தால் ஸ்டேட் ட்ரான்சிஷன் அணி அணி A ஐப் பொறுத்தது அதனால்தான் சில நேரங்களில் அது A இன் ஸ்டேட் ட்ரான்சிஷன் அணி என குறிப்பிடப்படுகிறது இப்போது பெயர் பொருந்தும்போது நீங்கள் ஸ்டேட் ட்ரான்சிஷன் அணியை காண்கிறீர்கள் எனவே ஸ்டேட் ட்ரான்சிஷன் அணியானது உள்ளீடுகள் பூஜ்ஜியமாக இருக்கும்போது தொடக்க நேரம் t 0 வில் இருந்து எந்த ஒரு நேரம் t க்கும் ஸ்டேட்யின் மாற்றத்தை முழுமையாக வரையறுக்கிறது எனவே இது ஸ்டேட் ட்ரான்சிஷன் அணியின் மிக முக்கியமான குணமாகும் ஏனெனில் t 0 என்ற நேரத்தின் ஸ்டேட் அதாவது ஆரம்ப ஸ்டேட் கொடுக்கப்பட்டால் இதன் உதவியுடன் எந்த t நேரத்திலும் x இன் மதிப்பை நாம் முழுமையாகக் காணலாம் இப்போது ஸ்டேட் ட்ரான்சிஷன் ஈக்குவேஷன் பற்றி பேசலாம் எனவே ஸ்டேட் ட்ரான்சிஷன் ஈக்குவேஷன் லீனியர் ஒரேவிதமான ஸ்டேட் ஈக்குவேஷன்ட்ன் தீர்வாக வரையறுக்கப்படுகிறது ஆகவே நமக்கு லீனியர் நேரம் மாறாது இருக்கும் ஈக்குவேஷன் ஆனது நம்மிடம் உள்ள ஸ்டேட் ஈக்குவேஷன் ஆகும் இப்போது மேற்கண்ட ஈக்குவேஷனை லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனைத் தீர்க்கும் கிளாசிக்கல் முறையைப் பயன்படுத்தி தீர்க்க முடியும் அல்லது நாம் லாப்லேஸ் உருமாற்றத்தைப் பயன்படுத்தலாம் எனவே நாம் லாப்லேஸ் உருமாற்றத்தைப் பயன்படுத்தினால் மேலே உள்ள ஈக்குவேஷனை நீங்கள் லாப்லேஸ் களத்தில் என எழுதலாம் எனவே x என்பது t 0 இல் மதிப்பிடப்பட்ட ஆரம்ப ஸ்டேட்யைக் குறிக்கிறது இப்போது நீங்கள் Xக்கு இந்த ஈக்குவேஷனை தீர்க்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் நீங்கள் என பெறுவீர்கள் இப்போது இருபுறமும் தலைகீழ் லேப்ளேஸ் உருமாற்றத்தை எடுக்கும் உதவியுடன் இந்த ஈக்குவேஷன்ட்லிருந்து நீங்கள் ஸ்டேட் ட்ரான்சிஷன் ஈக்குவேஷனை பெறமுடியும் எனவே இங்கே இப்போது நீங்கள் என்ற மதிப்பைப் பெறுகிறீர்கள் எனவே ஒரே மாதிரியான வெளியீடு விஷயத்தில் நாம் பார்த்த காரணியோடு இப்போது கூடுதலாக உங்களுக்கு கிடைத்திருக்கும் இந்த காரணியும் அமைப்பின் ஒரேவிதமான ரெஸ்பான்ஸ் ஆகும் ஏனெனில் இப்போது நீங்கள் அமைப்பில் கட்டாய செயல்பாட்டைச் சேர்த்துள்ளீர்கள் எனவே நீங்கள் இப்போது என்ன எழுத முடியும் உங்களுக்கு கிடைத்துள்ள இந்த காரணி ஆனது ஸ்டேட் ட்ரான்சிஷன் அணியைத் தவிர வேறொன்றையும் இல்லை பின்னர் t 0 நேரத்தில் x ஐப் பெறுவீர்கள் எனவே நீங்கள் கூட்டல் இந்த கூறுகளின் தலைகீழ் லேப்ளேஸ் உருமாற்றத்தைப் பெறுவீர்கள் எனவே தலைகீழ் லாப்லேஸ் உருமாற்றத்தின் அடிப்படை தேற்றத்தை நாம் பயன்படுத்துவோம் இதை நீங்கள் என எழுதலாம் எனவே அமைப்பில் கட்டாய செயல்பாடு உங்களிடத்தில் இருந்தால் வெளியீடு ஆக இருக்கும் ஸ்டேட் ட்ரான்சிஷன் ஈக்குவேஷன் இதுதான் இப்போது ஆரம்ப நேரம் t 0 என வரையறுக்கப்படும்போது இதையே நாம் வரையறுத்து உள்ளோம் இப்போது ஆரம்ப நேரம் என்று வேறு எந்த நேரமும் சொன்னால் தொடர்புடைய ஆரம்ப ஸ்டேட் இப்போது x ஆக மாறும் மேலும் என்ற ஒரு உள்ளீடு இருப்பதாக நாம் கருதுகிறோம் t 0 என்ற எந்த நேரத்திலும் இது பயன்படுத்தப்படுகிறது எனவே முந்தைய ஈக்குவேஷன்ட்டில் ஐ வைத்து எளிமைப்படுத்தினால் உங்களுக்கு இப்போது கிடைக்கும் இப்போது ஸ்டேட் ட்ரான்சிஷன் ஈக்குவேஷன்டு தீர்மானிக்கப்பட்டதும் வெளியீட்டு ஈக்குவேஷன்ட்டில் x ஐ மாற்றுவதன் மூலம் வெளியீட்டு வெக்டாரை தொடக்க ஸ்டேட் மற்றும் உள்ளீட்டு வெக்டார் ஆகியவற்றின் செயல்பாடாக நீங்கள் வெளிப்படுத்த முடியும் எனவே வெளியீட்டு ஈக்குவேஷன் என்ன நம்மிடம் என்ற வெளியீட்டு உள்ளது நீங்கள் பெறும் வெளியீடு ஆகும் எனவே உள்ளீடு இருக்கும் போது அமைப்புக்கான வெளியீட்டு ஈக்குவேஷன்க இதையே நாம் பெறுகிறோம் இப்போது ஒரு உதாரணத்தை எடுத்து முதலில் ஸ்டேட் ட்ரான்சிஷன் அணியைக் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் எனவே இன்று ஸ்டேட் ஈக்குவேஷனைக் கருத்தில் கொள்வோம் எனவே இதை நீங்கள் ஒப்பிடும் போது என உங்களுக்கு கிடைக்கும் எனவே இப்போது கேள்வியில் கோஎபிசியன்ட் அணிகள் கிடைத்துள்ளன for கொடுக்கப்பட்டுள்ளதால் இது 1 ஆகும் எனவே இப்போது நாம் முதலில் ஸ்டேட் ட்ரான்சிஷன் அணியை கண்டுபிடிக்க வேண்டும் எனவே ஸ்டேட் ட்ரான்சிஷன் அணி என்னவாக இருக்கும் முதலில் sI A இன் மதிப்பைக் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் ஆகவே இன் தலைகீழ் அணி

இப்போது இதன் தலைகீழ் லேப்ளேஸ் உருமாற்றத்தை எடுத்துக்கொள்வதன் மூலம் நீங்கள் காணக்கூடிய ஸ்டேட் ட்ரான்சிஷன் அணி எனவே தலைகீழ் லாப்லேஸ் உருமாற்றத்தை நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் பெறுவது எனவே இது அணியின் தலைகீழ் லேப்ளேஸ் உருமாற்றத்தை எடுத்துக்கொள்வதன் மூலம் நீங்கள் எளிதில் பெறலாம் இப்போது க்கு ஸ்டேட் ட்ரான்சிஷன் ஈக்குவேஷன்டு என்பது ஆகும் இப்போது t≥0 க்கான ஸ்டேட் ட்ரான்சிஷன் ஈக்குவேஷன்ட்டின் மதிப்பு t B மற்றும் u ஆகியவற்றின் மதிப்பையும் கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இது t 0 என்ற எந்த நேரத்திலும் நீங்கள் பெறும் ஸ்டேட் ட்ரான்சிஷன் ஈக்குவேஷன் ஆகும் இப்போது ஸ்டேட் ஈக்குவேஷன்டுகளுக்கும் உயர் வரிசை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்டுகளுக்கும் இடையிலான உறவைப் பார்ப்போம் எனவே ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனைக் கருத்தில் கொள்வோம் எனவே இது உங்களிடம் உள்ள மூன்றாவது வரிசை ஈக்குவேஷன் ஆகும் எனவே இது உயர் வரிசை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என கொடுக்கப்பட்டுள்ளது இதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அதை நாம் ஸ்டேட் ஈக்குவேஷன்களாக மாற்ற வேண்டும் எனவே முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும் மீதமுள்ள காரணிகளுக்கு மிக உயர்ந்த வரிசை டெரிவேட்டிவ் காரணியை அமைப்பதன் மூலம் நாம் முதலில் ஈக்குவேஷனை மறுசீரமைக்க வேண்டும் எனவே இதை நீங்கள் இடதுபுறத்தில் எடுத்துக் கொண்டால் இது என மாறும் இப்போது ஸ்டேட் வெறியபிள்களை வரையறுப்போம் அதனால் பின்னர் ஸ்டேட் ஈக்குவேஷன்கள் வெக்டார் அணி ஈக்குவேஷன் ல் குறிப்பிடப்படுகின்றன இப்போது A இன் மதிப்பு என்ன நீங்கள் வருவித்த இந்த மூன்று ஈக்குவேஷன்களையும் நீங்கள் பார்த்தால் A மற்றும் B இன் மதிப்பை நீங்கள் எளிதில் காணலாம் வெளியீட்டு ஈக்குவேஷன் ஆகும் எனவே இதன் மூலம் ஸ்டேட் ட்ரான்சிஷன் அணி மற்றும் ஸ்டேட் ட்ரான்சிஷன் ஈக்குவேஷன் பற்றி விவாதித்த எங்கள் இன்றைய விவாதத்தை முடித்துக் கொள்ளலாம்